வணக்கம் மற்றும் மீண்டும் வருக மைக்ரோவேவ் மிக்சர்களின் முதல் இரண்டு சொற்பொழிவுகளில் மிக்சர்களின் அடிப்படைகளைப் பற்றியும் மிக்சர் ஒரு சர்க்யூட் கூறாக எவ்வாறு செயல்படுகிறது எப்படி அதிர்வெண் மொழிபெயர்ப்பு நடக்கிறது போன்றவைகளும் விவாதிக்கப்பட்டது மிக்சர்களின் இரண்டாவது சொற்பொழிவில் டையோட்கள் மற்றும் டிரான்சிஸ்டர்கள் போன்ற சாதனங்கள் எவ்வாறு மிக்சர்களாக செயல்படுகின்றன என்பதைப் படித்தோம் அடிப்படையில் எப்படி மிக்சிங் நடவடிக்கை டையோடு மற்றும் டிரான்சிஸ்டரின் பல்வேறு சிறிய சமிக்ஞை மற்றும் பெரிய சமிக்ஞை மாதிரிகளைப் பயன்படுத்தி நடக்கிறது என்பதையும் பார்த்தோம் அதன்பிறகு பொதுவாக மிக்சர்கள் செயல்பட பல்வேறு மிக்சர் சர்க்யூட்கள் எவ்வாறு பயன்படுகின்றன என்பதைப் பற்றி விவாதித்தோம் நாம் சிங்கிள் டையோடு மிக்சர் அல்லது சிங்கிள் டிரான்சிஸ்டர் மிக்சர் பற்றி விவாதித்தோம் அதன் பிறகு சிங்கிள் பேலன்ஸ் சர்க்யூட்கள் மற்றும் டபிள் பேலன்ஸ் சர்க்யூட்கள் என பேலன்ஸ்டு சர்க்யூட்கள் பற்றி விவாதித்தோம் அதன்பிறகு சப் ஹார்மோனிக் பம்ப்டு மிக்சர்களைப் பற்றி விவாதித்தோம் அது மிக அதிக அதிர்வெண் மிக்சிங்கில் பயன்படும் கடைசியாக இமேஜ் ரிஜெக்ட் மிக்சர்களைப் பற்றி நாம் படித்தோம் அவை இமேஜ் மேம்பாடு அல்லது இமேஜ் நிராகரிப்புக்கான நல்ல செயல்திறனைக் கொண்டிருக்க பயன்படுகின்றன எனவே இந்த சொற்பொழிவில் நாம் மிக்சர் சர்க்யூடை வடிவமைக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டியதைப்பற்றி வடிவமைப்பு அம்சங்களில் நாம் கவனம் செலுத்தப் போகிறோம் அடிப்படையில் மிக்சர் வடிவமைப்பின் இரண்டு அணுகுமுறைகள் உள்ளன ஒன்று கூறு அல்லது சர்க்யூட் அடிப்படையிலான வடிவமைப்பு அதில் நீங்கள் புதிதாக எல்லாவற்றையும் வடிவமைக்கிறீர்கள் மிக்சர் சாதனத்தை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் நீங்கள் உள்ளமைவை தேர்வு செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் பயன்படுத்தப் போகும் சர்க்யூட் வகையை பின்னர் நீங்கள் அடைய விரும்பிய செயல்திறனை சர்க்யூட்களில் உள்ள தனிப்பட்ட கூறுகளைக் கொண்டு வடிவமைக்கிறீர்கள் இரண்டாவது அணுகுமுறை நீங்கள் பயன்படுத்தும் ஐசி அடிப்படை வடிவமைப்பு ஆகும் அதில் உற்பத்தியாளர்களில் ஒருவரிடமிருந்து வணிக ரீதியாக கிடைக்கக்கூடிய மிக்சர் ஐ ஐப் பயன்படுத்துகிறீர்கள் பின்னர் நீங்கள் விரும்பிய மிக்சிங் செயல்திறனைப் பெற அந்த ஐ ஐக் கொண்டு ஒரு சர்க்யூட்டை உருவாக்குக்கிறீர்கள் எனவே இந்த இரண்டு அணுகுமுறைகளைப் பற்றியும் இந்த விரிவுரையில் ஒவ்வொன்றாக படிப்போம் அதற்குச் செல்வதற்கு முன் நாம் இதுவரை படித்த பல்வேறு சர்க்யூட்களை ஒப்பிட்டு பகுப்பாய்வு செய்வது மிகவும் முக்கியம் நாம் தொடங்கலாம் இங்கே நாம் வைத்திருப்பது பல்வேறு மிக்சர் சர்க்யூட்களுக்கு இடையிலான ஒப்பீட்டு விளக்கப்படமாகும் நம்மிடம் உள்ள மிக்சர் வகைகள் சிங்கிள் டையோடு சிங்கிள் பேலன்ஸ் 180 மற்றும் 90° கப்ளர்களைப் பயன்படுத்துதல் டபிள் பேலன்ஸ் மிக்சர் சப் ஹார்மோனிக் மற்றும் இமேஜ் ரிஜெக்ட் பின்வரும் அளவுகோல்களை அடிப்படையாகக் கொண்டு இந்த மிக்சர் சர்க்யூட் வகைகளை நாம் ஒப்பிடப் போகிறோம் போர்ட் டு போர்ட் ஐசொலேசன் இது மிகவும் முக்கியமானது மிக்சிங் சாதனங்களை இயக்க பயன்படும் LO சக்தி மற்றும் மிக்சரின் நேர்கோட்டுத்தன்மையைக் குறிக்கும் IIP3 இப்போது வி ஆர் என்பது மிக்சரின் ஆர் எஃப் போர்ட் LO போர்ட் மற்றும் IF போர்ட் என மூன்று போர்ட்களில் நாம் காணும் பிரதிபலிப்புகளைக் குறிக்கிறது ஆர் அடிப்படையில் நாம் படித்த பல்வேறு வகையான மிக்சர் சர்க்யூட்களில் பயன்படுத்தும் மின்மறுப்பு பொருத்த நெட்வொர்க்குகளைப் பொறுத்தது மற்றும் சில மிக்சர் உள்ளமைவுகள் அல்லது மிக்சர் சர்க்யூட்களில் நாம் கப்ளர்களை RF மற்றும் LO க்கான உள்ளீட்டு சாதனமாகப் பயன்படுத்தினோம் எனவே VSWR பொதுவாக இணைப்பு கட்டமைப்பை அல்லது 3 போர்ட்களிலும் நாம் பயன்படுத்தும் மின்மறுப்பு பொருந்தக்கூடிய பிணையத்ஹ்டின் சாதகமாக இருக்கலாம் சிங்கிள் டையோடு மிக்சர்களில் இணைப்பு கட்டமைப்புகள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை எனவே மூன்று போர்ட்களிலும் வி ஆர் உண்மையில் மின்மறுப்பு பொருந்தும் பிணையத்தை சார்ந்து இருக்கும் நீங்கள் இங்கே கவனித்தால் 180° ஹைபிரிட்டுடன் கூடிய சிங்கிள் பேலன்ஸ் மிக்சருடன் ஒப்பிடும்போது சிங்கிள் பேலன்ஸ் மிக்சர்களில் RF மற்றும் LO போர்ட்களில் ஒரு நல்ல VSWR மதிப்பைப் பெறுகிறோம் இது 90° ஹைபிரிட் கப்ளரின் உள்ளார்ந்த பண்பு டபிள் பேலன்ஸ் மிக்சர்களில் நாம் மீண்டும் கப்ளர்களைப் பயன்படுத்துகிறோம் எனவே நமக்கு நல்ல வி மதிப்பு கிடைக்கிறது சப் ஹார்மோனிக் மிக்சர்களில் நாம் எந்த இணைப்பு கட்டமைப்புகளையும் பயன்படுத்தவில்லை எனவே இது மின்மறுப்பு பொருந்தும் நெட்வொர்க்குகளைப் பொறுத்தது இமேஜ் ரிஜெக்ட் மிக்சரில் கூட நீங்கள் நினைவு கூர்ந்தால் நாம் இணைத்தல் கட்டமைப்பைப் பயன்படுத்தியுள்ளோம் எனவே மூன்று போர்ட்களிலும் நம்மிடம் ஒரு நல்ல வி இரண்டாவதாக ஒரு போர்ட் டூ போர்ட் ஐசொலேசன் மீண்டும் அது LO RF மற்றும் IF போர்ட்களை நாம் பிரிக்க பயன்படுத்தும் கட்டமைப்புகளின் வகையைப் பொறுத்தது எனவே நீங்கள் RF மற்றும் LO ஐ நினைவு கூர்ந்தால் பேலன்ஸ் சர்க்யூட்களின் விஷயத்தில் நாம் பெரும்பாலும் இணைப்பு கட்டமைப்பைப் பயன்படுத்துகிறோம் நாம் வழக்கமாக ஒற்றை டையோடுடன் கூடிய சப் ஹார்மொனிகலி பம்ப் போன்ற பெரும்பாலான சர்க்யூட்களில் ஒரு IF ஃபில்டரைப் பயன்படுத்துகிறோம் இமேஜ் ரிஜெக்ட் இல் இணைப்பு கட்டமைப்புகளை உள்ளீடு மற்றும் வெளியீடு என இரண்டிலுமுள்ள RF LO மற்றும் IF போர்ட்களில் பயன்படுத்துகிறோம் இமேஜ் ரிஜெக்ட் மிக்சர்களைப் பார்த்தால் நாம் இணைப்பு கட்டமைப்புகளைப் பயன்படுத்துவதால் போர்ட் டூ போர்ட் ஐசொலேசனுக்கு நல்ல செயல்திறன் கிடைக்கும் அதேசமயம் எங்கெல்லாம் நாம் இணைப்பு கட்டமைப்புகளைப் பயன்படுத்துவதில்லையோ அங்கு ஐசொலேசன் என்பது தேவையற்ற அதிர்வெண்களை நிராகரிக்க நாம் பயன்படுத்தும் ஃபில்டர்களைப் பொறுத்தது பின்னர் LO சக்தி உள்ளது சர்க்யூட்களில் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் மிக்சிங் சாதனங்களை இயக்க LO சக்தி தேவைப்படுகிறது குறைந்த LO சக்திகள் அல்லது மிதமான LO சக்திகள் சிங்கிள் டையோடு சப் ஹார்மொனிக்கலி பம்ப்டு மிக்சர்கள் மற்றும் சிங்கிள் பேலன்ஸ் மிக்சர்களுக்கு தேவைப்படுகிறது ஏனெனில் LO சக்தி பயன்படுத்தப்படும் மிக்ஸிங் சாதனங்களின் எண்ணிக்கையைப் பொறுத்தது எடுத்துக்காட்டாக டையோடு மிக்சர்கள் வழக்கில் ஒற்றை டையோடு என்றால் ஒரே ஒரு டையோடு மட்டுமே எனவே உங்களுக்கு குறைந்த சக்தி தேவைப்படும் இமேஜ் ரிஜெக்ட் மிக்சர் அல்லது டபிள் பேலன்ஸ் மிக்சர்களில் மிக உயர்ந்த LO சக்தி தேவைப்படுகிறது ஏனெனில் டபிள் பேலன்ஸ் மிக்சர்கள் 4 டையோட்களைக் கொண்டுள்ளது இமேஜ் ரிஜெக்ட் மிக்சர்களில் இரண்டு டபிள் பேலன்ஸ் மிக்சர்கள் உள்ளதால் LO சக்தி மிக அதிகமாக இருக்கும் ஐபி 3 பேலன்ஸ் கட்டமைப்புகள் ஒரு நல்ல ஸ்பூரியஸ் ரெஸ்பான்ஸ் ஐக் கொண்டுள்ளன என்று நமக்கு தெரியும் எனவேதான் பேலென்ஸ் மிக்சர்களுக்கு ஒரு நல்ல நேரியல் இருக்கின்றது ஐபி 3 புள்ளி மிக அதிகமாக உள்ளது எனவே மிக்சர் அதிக நேரியல் கொண்டிருக்கும் இதேபோல் நீங்கள் கவனித்தால் இமேஜ் ரிஜெக்ட் மிக்சர் சப் ஹார்மோனிக் மிக்சர்கள் அல்லது சிங்கிள் டையோடு மிக்சர்கள் போன்றவைகளுக்கு ஐபி 3 மிகக் குறைவாக இருக்கும் ஏனெனில் சமநிலைப்படுத்தும் நடவடிக்கை எதுவும் செய்யப்படவில்லை சிங்கிள் பேலன்ஸ் ல் சமிக்ஞைகளில் ஒன்று மட்டுமே சமநிலையில் இருப்பதால் நமக்கு மிதமான IIP3 கிடைக்கிறது அதனால் ஒரு மிதமான நேர்கோட்டுத்தன்மையைப் பெறுகிறோம் எனவே இந்த பல்வேறு காரணிகளில் நாம் அனைத்து வகை மிக்சர்களின் செயல்திறனையும் கொண்டிருக்கிறோம் பயன்பாட்டின் அடிப்படையில் மிக்சர் வடிவமைப்பில் நமக்குத் தேவையானதை ஒரு குறிப்பிட்ட உள்ளமைவு அல்லது மிக்சரின் குறிப்பிட்ட சர்க்யூட் சுற்று ஒன்றைத் தேர்ந்தெடுக்க முடியும் இது நம் பயன்பாட்டின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்கிறது இது ஒரு மிக முக்கியமான ஒப்பீட்டு ஆய்வு எந்த மிக்சரை வடிவமைக்க தொடங்குவதற்கு முன் இதனை மனதில் கொள்ள வேண்டும் எனவே இப்போது மிக்சர் வடிவமைப்பு செயல்முறையுடன் தொடங்குவோம் வடிவமைப்பைத் தொடங்குவதற்கு முன் முதல் விஷயம் நமக்கு என்ன தேவை தொடங்குவதற்கு முன் நமக்கு சில தகவல்கள் தேவை உண்மையில் ஒரு மிக்சரை வடிவமைக்கத் தொடங்குவதற்கு முன்பு விவரக்குறிப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது அறியப்பட வேண்டும் விவரக்குறிப்புகள் என்பது நாம் முதலில் படித்த மைக்ரோ அலை மிக்சர்கள் பற்றிய விரிவுரையில் உள்ள மிக்சர் செயல்திறன் அளவீடுகளைத் தவிர வேறில்லை எனவே நம்மிடம் உள்ளது அல்லது நமக்கு RF LO மற்றும் IF அதிர்வெண் தெரிந்திருக்க வேண்டும் இந்த அதிர்வெண்களில் அலைவரிசை தேவைகளை அறிந்திருக்க வேண்டும் நமக்கு தெரியவேண்டியது குறைந்தபட்ச மாற்று ஆதாயம் அல்லது மிக்ஸரால் பொறுத்துக் கொள்ளக்கூடிய அதிகபட்ச இழப்பு LO சக்தி தேவை போர்ட் வி ஆர் கள் ஐசொலேசன் நாய்ஸ் ஃபிகர் மற்றும் மீண்டும் ஐபி 3 அல்லது நேரியல் எண்கள் இந்த அனைத்தும் விஷயங்களும் உண்மையில் மிக்சரை எந்த வகையான பயன்பாட்டில் பயன்படுத்தப்படப் போகிறது என்பதைப் பொறுத்தது இதற்கு மேலும் போகலாம் ஒரு மிக்சரை வடிவமைக்கும்போது பொதுவாக சில வடிவமைப்பு படிகளைப் பின்பற்றப்பட வேண்டும் முதலாவதாக நீங்கள் எந்த வகையான சாதனத்தைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் என்பதைத் தேர்வு செய்ய வேண்டும் நமக்கு பரவலாக இரண்டு தேர்வுகள் உள்ளன ஒன்று டையோடு மற்றொன்று டிரான்சிஸ்டர் அல்லது ஒரு FET மிக்சருக்கு ஆதாய விவரக்குறிப்பு தேவைப்படுகிறது என்றால் நாம் நிச்சயமாக FET மிக்சர்களுக்கு செல்ல வேண்டும் மிக்சரின் ஆதாயப் பகுதியில் எந்த விவரக்குறிப்பும் இல்லை என்றால் நம்மிடம் இருக்கும் டையோட்களைப் பயன்படுத்தலாம் அதில் குவிந்த இழப்பு இருக்கும் சர்க்யூட் தேர்வு என்பது இரண்டாவது படி மிக்சிங் சாதனத்தை நீங்கள் முடிவு செய்தவுடன் செயல்திறனை அடிப்படையாகக் கொண்டு நீங்கள் பயன்படுத்தப் போகும் சர்க்யூட் வகையைத் தேர்வு செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக RF மற்றும் LO போர்ட்டுகளுக்கு மிக உயர்ந்த VSWR உள்ளீடு தேவை என்பதை நாம் முக்கியமானதாகும் கருதினால் 90 கப்ளரைப் பயன்படுத்தி சிங்கிள் பேலன்ஸ் மிக்சர் செயல்படுத்தப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் இது நமக்கு ஒரு நல்ல உள்ளீட்டு வி ஆர் ஐ தருகிறது எனவே இந்த ஒப்பீட்டு விளக்கப்படம் நாம் பயன்படுத்தப் போகும் சர்க்யூட் வகையை தீர்மானிக்கி பயன்படுகிறது மூன்றாவது நீங்கள் உண்மையில் கட்டும் சர்க்யூட் நீங்கள் சர்க்யூட்டை வடிவமைக்கிறீர்கள் நீங்கள் பல்வேறு இணைப்பு கட்டமைப்புகளை வடிவமைக்கிறீர்கள் நீங்கள் சாதனத்தின் சார்புகளை மற்றும் மிக்சிங் சாதனத்தைச் சுற்றியுள்ள பிற விஷயங்களையும் வடிவமைக்கிறீர்கள் நான்காவது உருவகப்படுத்துதல் நீங்கள் பல்வேறு செயல்திறன் அளவுருக்களுக்கான மாற்று ஆதாய நாய்ஸ் ஃபிகர் கொண்டு கட்டமைப்பை உருவகப்படுத்துங்கள் பின்னர் அனைத்து 3 போர்ட்களிக்கும் போர்ட் டு போர்ட் ஐசோலேஷன் மற்றும் உள்ளீடு வி ஐந்தாவது உருவகப்படுத்துதலுக்குப் பிறகு முடிவுகள் வந்தவுடன் அந்த விவரக்குறிப்புகள் பூர்த்தி செய்யாவிட்டால் நீங்கள் சர்க்யூட்டை மேம்படுத்த வேண்டும் நீங்கள் மின்மறுப்பை பொருந்தும் நெட்வொர்க்குகள் அல்லது கப்ளிங் கட்டமைப்புகள் LO சமிக்ஞை நிலை அல்லது DC சார்பு ஆகியவற்றை மாற்றி விரும்பிய வெளியீட்டை பெற வேண்டும் பின்னர் எந்த மிக்சரையும் வடிவமைக்க ஒரு பொதுவான வடிவமைப்பு பகுத்தறிவு உள்ளது அந்த பகுத்தறிவு பின்வருமாறு நீங்கள் ஒரு மிக்சிங் சாதனத்தைத் தேர்வு செய்ய ஒரு பொதுவான சர்க்யூட்டை வைத்திருக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஐசொலேசன் பகுதியை கவனித்துக் கொள்ள வேண்டும் மேலும் பொருந்தும் பகுதி மற்றும் ஃபில்டரிங் பகுதியையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த மூன்று முக்கிய அம்சங்கள் மீது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் முதலில் நீங்கள் RF மற்றும் LO சமிக்ஞைகளை தனித்தனியாக பிரித்து எடுக்க ஒரு இணைப்பு அமைப்பு அல்லது டைப்ளெக்சரை வடிவமைக்கிறீர்கள் இதனால் வடிவமைப்பு ஒரு பகுதியாகிறது இந்த வடிவமைப்பு செயல்பாட்டின் அதிர்வெண் ஐ சார்ந்தது அதாவது உங்களுக்கு தேவையான RF மற்றும் LO இன் அதிர்வெண்களை பொருத்து இரண்டாவது மற்றும் மிக முக்கியமானது RF மற்றும் IF மின்மறுப்பு பொருத்தம் நெட்வொர்க் ன் வடிவமைப்பு RF மூல மற்றும் சுமை மின்மறுப்பு மிக்சங் சாதனத்தின் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்மறுப்புகளுடன் பொருந்த வேண்டும் ஆனால் யார் இந்த ஜங்சன் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்மறுப்புகள் வழங்கப் போகிறார்கள் என்பதுதான் கேள்வி ஒரு டையோடு LO சமிக்ஞையுடன் செலுத்தப்படும்போது டையோடின் மின்னோட்டம் மாற்றியமைக்கப்படும் என்று நமக்கு தெரியும் அது 0 முதல் அதன் அதிகபட்ச மதிப்புக்கு மாறுகிறது எனவே டையோடின் உள்ளீட்டு மின்மறுப்பு மிகக் குறைந்த மதிப்பிலிருந்து மிக உயர்ந்த மதிப்புக்கு மாறுபடும் இது நம்மிடம் உள்ள நேரடியான முன்னோக்கி மின்மறுப்பு நெட்வொர்க் பொருந்தக்கூடிய வடிவமைப்பின் சிக்கல் அல்ல அதில் நமக்கு இரண்டு நிலையான மின்மறுப்புகள் உள்ளன இந்த வழக்கில் நமக்கு ஒரு நிலையான மின்மறுப்பு உள்ளது எடுத்துக்காட்டாக பொதுவாக 50Ω இருக்கும் ஜங்சன் மின்மறுப்பு என்பது ஆர் எஃப் மின்மறுப்பு பொருந்தும் பிணைய வடிவமைப்பில் உள்ளீட்டு மின்மறுப்பாகவும் ஐ எஃப் மின்மறுப்பு பொருந்தும் பிணைய வடிவமைப்பில் வெளியீட்டு மின்மறுப்பாகவும் இருக்கும் இந்த இரண்டு மின்மறுப்புகளும் LO சமிக்ஞை நிலை மற்றும் நேரத்துடன் வேறுபடுகின்றன எனவே இது மிகவும் முக்கியமானது அதாவது வடிவமைப்பு செயல்முறையைத் தொடங்க நீங்கள் என்ன மின்மறுப்பைப் பயன்படுத்துவது என்பதைத் தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானது அதனால்தான் சாதன சந்தி அளவுருக்கள் இந்த சந்திப்பு உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்மறுப்புகளை தீர்மானிக்கின்றன இந்த சாதன சந்தி அளவுருக்கள் LO சமிக்ஞை மற்றும் DC சார்பு ஆகியவற்றைப் பொறுத்தது எனவே LO நிலை மற்றும் DC சார்பு போன்றவற்றை மாற்றி உள்ளீடு மற்றும் வெளியீட்டு பொருத்தத்தை மேம்படுத்த சந்தி மின்மறுப்புகளை நாம் மதிப்பிடுகிறோம் இதனால் நாம் விரும்பும் பொருந்தக்கூடிய செயல்திறனைப் பெறுவோம் எனவே நீங்கள் சில மின்மறுப்பு நிலையுடன் தொடங்க வேண்டும் செயல்திறனைக் கண்டு பின்னர் நீங்கள் LO அளவு மற்றும் டி சி சார்பை வேறுபடுத்தினால் நீங்கள் விரும்பிய செயல்திறனை பொருந்தக்கூடிய பிணைய வடிவமைப்பில் பெறலாம் இது தான் டையோடு அல்லது டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி மிக்சர் வடிவமைப்பின் பின்னணியில் உள்ள அடிப்படை பகுத்தறிவு ஆகும் முக்கியமாக டையோட்களுக்கான வடிவமைப்பு செயல்முறையை இந்த விரிவுரையில் கவனம் செலுத்தலாம் டிரான்சிஸ்டர் அடிப்படையிலான வடிவமைப்பில் இது சற்று விலகும் இந்த விரிவுரையில் டையோடு சர்க்யூட்களில் கவனம் செலுத்துவோம் ஒரு உதாரணத்தின் உதவியுடன் 25 ஜிகாஹெர்ட்ஸ் உள்ளீட்டு ஆர்எஃப் அதிர்வெண்ணிற்கு சிங்கிள் டையோடு மிக்சரை வடிவமைப்போம் IF 500 மெகா ஹெர்ட்ஸ் ஆகும் இந்த இரண்டு விஷயங்களிலிருந்தும் LO தேவை 3 75 GHz ஆக இருக்கும் இந்த விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு நாம் RF அதிர்வெண்ணிற்குக் கீழே உள்ள LO ஐத் தேர்ந்தெடுத்து உள்ளோம் நாம் உருவாக்கப் போகும் சர்க்யூட் இந்த வகை மிகவும் சிக்கல் இல்லாத எடுத்துக்காட்டை எடுத்துக் கொள்வோம் நாம் RF LO ஐசொலேசன் பகுதியைத் தவிர்த்து RF பொருத்தம் மற்றும் IF ஃபில்டரிங் பகுதியில் அதிக கவனம் செலுத்துவோம் இங்கு இன்ஃபினியன் தொழில்நுட்பங்களிலிருந்து வந்த ஒரு ஷாட்ஸ்கி டையோடான BAT 15 03W சிப் டையோடைப் பயன்படுத்தப் போகிறோம் இது டையோடு தரவுத்தாள் கொண்ட ஒரு படம் இதில் டையோடு 12 ஜிகாஹெர்ட்ஸ் வரை பயன்படுத்தப்படலாம் என்று இருக்கிறது இது நம் தேவைக்கு பொருந்துகிறது இது ஒரு சிப் டையோடு இதனை ஒரு நிலையான SMD நுட்பத்தைப் பயன்படுத்தி சால்டர் செய்யலாம் அதனால் அது மைக்ரோஸ்ட்ரிப் வடிவமைப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை அடுத்து பார்ப்போம் நேஷ்னல் இன்ஸ்றுமெண்டின் மைக்ரோவேவ் ஆபிஸ் என்று பெயரிடப்பட்ட ஒரு உருவகப்படுத்துதல் மென்பொருளைப் பயன்படுத்தப் போகிறோம் AWR என்றும் அழைக்கப்படுகிறது வடிவமைப்பைத் தொடங்குவோம் நாம் கவனம் செலுத்தப் போகும் முதல் பகுதி ஸ்பைஸ் மாதிரி டையோடு ஏனெனில் டையோடு உருவகப்படுத்துதல் மிகவும் சிக்கலானதாகும் நீங்கள் பார்க்க முடிந்தால் இது உண்மையான டையோடின் ஸ்பைஸ் மாதிரி ஆகும் மற்றும் ஸ்பைஸ் மாதிரி வெவ்வேறு டையோடின் சந்தி தொடர்பான அளவுருக்களை நீங்கள் நுழைக்க அனுமதிக்கிறது எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு சாட்சுரேசன் மின்னோட்ட விவரக்குறிப்பு உள்ளது பூஜ்ஜிய சார்புக்கான ஜங்சன் கேப்பாசிடென்ஸ் உங்களிடம் உள்ளது உங்களிடம் அதிகபட்ச ஜங்சன் மின்னழுத்தம் உள்ளது நீங்கள் ஒரு ரிவெர்ஸ் ப்ரேக்டவுன் மின்னழுத்தம் எனர்ஜி பேண்ட்கேப் மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த விவரக்குறிப்புகள் அனைத்தையும் நீங்கள் ஸ்பைஸ் மாதிரியிலிருந்து பெறலாம் பெரும்பாலும் உற்பத்தியாளரால் இணையத்தில் இருந்தும் பெறலாம் அந்த ஸ்பைஸ் மாதிரி கோப்பைப் பெற்றவுடன் அதை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது அந்த மாதிரியை மென்பொருளில் இறக்குமதி செய்து எல்லா அளவுருக்களையும் வைக்கலாம் பின்னர் இந்த கட்டமைப்பைப் பயன்படுத்தி குறிப்பிட்ட டையோடு உருவகப்படுத்தப்படும் இப்போது இந்த டையோடு சுற்றி தொகுப்பு ஒட்டுண்ணிக்கு காரணமான கூறுகள் உள்ளன எனவே நாம் இவைகளை டையோடு மாதிரியில் சேர்த்துள்ளோம் இப்போது டையோடு மாதிரி முடிந்ததும் அடுத்த கட்டம் டையோடை சார்புடையதாக்குவது ஆகும் இங்கே ஒரு சார்பு சர்க்யூட் உள்ளது நமது டையோடு இங்கே உள்ளது 5 வோல்ட்டின் டிசி மின்னழுத்த மூலத்தைக் கொண்டு உருவான மின்னோட்டத்தைக் கட்டுப்படுத்த ஒரு மின்தடை உள்ளது உயர்ந்த அதிர்வெண் சமிக்ஞைகள் இந்த பாதையில் நுழைவதைத் தவிர்க்க இண்டெக்டர் உள்ளது பின்னர் இந்த டிசி தொகுதி கேப்பாசிடர்கள் உள்ளன இப்போது இது தோராயமாக 1 mA அல்லது 1 mA க்கும் குறைவான டையோடு மின்னோட்டத்திற்கு சார்பு செய்யப்படுகிறது குறிப்பிட்ட சார்புடன் கூடிய டையோடின் செயல்பாட்டினைக் காண இங்கே ஒரு போர்ட் ம் இங்கே ஒரு போர்ட் ம் உள்ளது இப்போது RF உள்ளீட்டின் முதல் மதிப்பை மதிப்பிடுவதற்கு இந்த சார்பு நமக்கு உதவுகிறது டையோட் ஜங்சனில் RF சமிக்ஞை காணப்படுகிறது இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பை நாம் உருவகப்படுத்தினால் நாம் விரும்பிய RF அதிர்வெண் 4 25 ஜிகாஹெர்ட்ஸ் இல் S11 ஐக் காணலாம் இயல்பாக்கப்பட்ட ஆர் மற்றும் எக்ஸ் இவை என்பதைக் காண்கிறோம் எனவே இயல்பாக்கப்பட்ட வழக்கில் r தோராயமாக 0 67 மற்றும் x இங்கே 0 22 ஆகும் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் இந்த மின்மறுப்பை டையோடுக்கான RF உள்ளீட்டு மின்மறுப்பின் முதல் மதிப்பீடாக எடுத்துக்கொள்ள போகிறோம் மற்றும் இந்த மின்மறுப்பைப் பயன்படுத்தி பொருந்தக்கூடிய சர்க்யூட் ஒன்றை உருவாக்கப் போகிறோம் அதை இப்போது செய்வோம் ஒற்றை ஸ்டப்ஸ் அல்லது ஷன்ட் ஸ்டப்ஸைப் பயன்படுத்தி மின்மறுப்பு பொருந்தக்கூடிய நெட்வொர்க் வடிவமைப்பைப் பற்றி படித்திருந்தோம் அதைப் பின்பற்று போகிறோம் இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் இந்த புள்ளியில் நாம் காணும் மின்மறுப்பானது r என்பது 0 67 க்கு சமம் மற்றும் x என்பது 0 22 க்கு சமம் ஆகும் இப்போது நிலையான ஒற்றை ஸ்டப் பொருத்த நுட்பத்தைப் பயன்படுத்தி நாம் செய்யப் போவது இந்த புள்ளியிலிருந்து ஒரு நிலையான வி ஆர் வட்டத்தை வரையப் போகிறோம் இந்த குறிப்பிட்ட சுமைக்கு குறுக்காக எதிர் புள்ளியை எடுக்கப் போகிறோம் அது இந்த புள்ளி இது RF சமிக்ஞைக்கான zin என்றால் இது RF சமிக்ஞைக்கு yin ஆகும் இப்போது இந்த குறிப்பிட்ட புள்ளியை 50Ω என்ற மையத்துடன் பொருத்தப் போகிறோம் நாம் நிலையான செயல்முறையைப் பின்பற்றுவோம் எனவே இந்த கட்டத்தில் இருந்து நான் ஜெனரேட்டரை நோக்கி நகர்வேன் ஒரு கட்டத்தில் நிறுத்துவேன் அது g 1 என்னும் வட்டத்தை வெட்டும் எனவே இந்த புள்ளியில் நிறுத்துவேன் இந்த புள்ளியிலிருந்து இதன் வழியாக 50Ω புள்ளிக்கு செல்வேன் இப்போது இந்த சஸ்செப்டென்ஸ் மதிப்பு தோராயமாக இங்கே ஸ்டப் மூலம் ரத்து செய்யப்படுகிறது அதனுடன் தொடர்புடைய புள்ளியை நேர்மறை பக்கத்தில் நாம் தேர்வு செய்கிறோம் அது இங்கே இருக்கும் நாம் அலைநீள அளவுகோலில் உள்ள குறிப்புகளைக் காண்கிறோம் இந்த கட்டத்தில் இருந்து பார்க்கிறோம் நீளத்தைக் கண்டால் நமக்கு lstub 0 067λ கிடைக்கும் இது ஒரு ஸ்டப் நீளம் சுமை உடன் தொடரில் இருக்கும் கோட்டிற்கு அல்லது RF இல் உள்ள y க்கு இந்த வரியில் செல்ல வேண்டும் இதை நாம் அலைநீள அளவில் அளவிடுகிறோம் l1 என்பது 0 168 but ஐத் தவிர வேறில்லை எனவே நம் இறுதி வடிவமைப்பு இப்படி இருக்கும் இந்த புள்ளியில் Zin RF உள்ளது அதனை எஸ் 11 உருவகப்படுத்தப்பட்ட விளக்கப்படத்திலிருந்து காணலாம் பின்னர் ஒரு தொடர் வரி உள்ளது அதன் நீளம் l1 0 168λ க்கு சமம் நம்மிடம் ஒரு ஓபன் சர்க்யூட்டட் ஸ்டப் உள்ளாது ஏனெனில் நான் இந்த கட்டத்தில் இருந்து தொடங்கினேன் இந்த எல் ஸ்டப் நீளம் 0 067 க்கு சமமாக இருக்கும் பின்னர் இந்த போர்ட் ஐப் பார்க்கும்போது நமக்கு 50Ω இருக்கும் இந்த இரண்டு வரிகளின் சிறப்பியல்பு மின்மறுப்புகள் 50Ω ஆகும் இது கொடுக்கப்பட்ட மின்மறுப்பு மதிப்பிற்கான RF அதிர்வெண்ணிற்கான பொருந்தக்கூடிய பிணைய வடிவமைப்பு ஆகும் இது மின்மறுப்பு பொருந்தும் நெட்வொர்க்கைப் பயன்படுத்தி நாங்கள் கட்டிய ஒரு சர்க்யூட் மற்றும் சாதனம் இது நம்ம மிக்சிங் சாதனம் BAT15 டையோடு இது சார்பு சர்க்யூட் இவை DC ப்ளாக் கேப்பாசிடர்கள் நம்மிடம் ஒரு தொடர் கோடு மற்றும் ஓபன் சர்க்யூட்டட் ஸ்டப் உள்ளது அது RF அதிர்வெண்ணிற்கான மின்மறுப்பு பொருந்தும் பிணையத்தைக் குறிக்கிறது நம்மிடம் இணைப்பிகள் உள்ளன மீண்டும் இங்கே ஒரு இணைப்பு இங்கே மீண்டும் ஒரு இணைப்பு உள்ளாது RF உள்ளீடு இந்த முடிவில் இருந்தும் LO உள்ளீடு இந்த முடிவில் இருந்தும் இருக்கும் இப்போது மிக்ஸர் வெளியீடு அதாவது IF போர்ட் ல் நேரடியாக என்ன நடக்கிறது என்பதைக் கவனிப்பதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் நாங்கள் விரும்பும் மிக்சர் வெளியீட்டை செயலாக்கவில்லை எந்தவொரு செயலாக்கமும் இல்லாமல் வெற்று மிக்சர் வெளியீட்டைக் கவனிக்கவும் இந்த குறிப்பிட்ட வடிவமைப்பிற்கு அடி மூலக்கூறு εr 2 2 என்று எடுத்துக் கொள்கிறோம் அடி மூலக்கூறின் உயரம் 0 செப்பு தடிமன் 35 மைக்ரான் ஆகும் இந்த குறிப்பிட்ட அடி மூலக்கூறின் tanஎன்பது 0 0007 ஆகும் இப்போது நீங்கள் பெறும் மிக்சரின் வெளியீட்டில் உள்ள முடிவுகளைப் பார்ப்போம் உங்களிடம் 0 5 ஜிகாஹெர்ட்ஸில் ஒரு சமிக்ஞை உள்ளதை நீங்கள் காணலாம் இது 500 மெகா ஹெர்ட்ஸ் ஆகும் இது நாம் விரும்பிய ஐ எஃப் அதிர்வெண் மேலும் மற்ற அனைத்து அதிர்வெண் கூறுகளையும் பெறுவீர்கள் அது தேவையற்றது IF வெளியீட்டில் LO சமிக்ஞை கசிந்து கொண்டிருப்பதைக் கவனியுங்கள் உள்ளீட்டு RF சமிக்ஞை IF வெளியீட்டில் கசிந்துக்கொண்டிருக்கிறது அதனுடன் அனைத்து ஸ்பூரியஸ் சமிக்ஞைகளும் IF வெளியீட்டில் உள்ளன எனவே இந்த எல்லாவற்றையும் ஃபில்டர் செய்ய நமக்கு ஒரு ஃபில்டர் தேவைப்படுகிறது மற்றும் ஃபில்டர் ஐசொலேசனுக்கும் உதவுகிறது ஏனென்றால் இங்கே ஐசொலேசன் நிலைகள் LO முதல் RF LO முதல் IF RF முதல் IF 10 dB க்குக் கீழே இருந்தால் அது ஒரு நல்ல எண் அல்ல எனவே இப்போது IF வெளியீட்டு போர்ட்டில் ஒரு எளிய ஃபில்டரைச் சேர்க்கும்போது முடிவுகள் வியத்தகு முறையில் மேம்படும் என்பதைப் பார்க்கப் போகிறோம் மிக்சரின் வெளியீட்டில் நாம் என்ன செய்கிறோம் இதை நாம் முன்பே பார்த்தோம் இப்போது 500 மெகா ஹெர்ட்ஸ் மையமாகவும் 100 மெகா ஹெர்ட்ஸ் அகலம் உள்ள ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டரை வடிவமைத்துள்ளோம் உங்களிடம் ஒரு எளிய எல் சி அமைப்பு உள்ளது மற்றும் மீதமுள்ள சர்க்யூட்கள் அதே போல இப்போது இந்த கட்டத்தில் IF வெளியீட்டைக் கண்டால் பின்வருவதைக் காணலாம் நீங்கள் வித்தியாசத்தைப் பார்க்க முடிகிறதா மீதமுள்ள அனைத்து ஸ்பூரியஸ் கூறுகளும் வியத்தகு முறையில் குறைக்கப்பட்டுள்ளன நீங்கள் IF ஐப் பெறுவீர்கள் அது இங்கே மிக உயர்ந்த வீச்சு சமிக்ஞையாகும் LO சக்தி மற்றும் RF சக்தி கிடைத்துள்ளதைக் காண்கிறீர்கள் IF போர்ட்டில் மிகக் குறைவாக உள்ளது சில ஸ்பூரியஸ் சமிக்ஞைகள் உள்ளது ஆனால் அனைத்து சமிக்ஞைகளும் 80 dB க்குக் கீழே உள்ளன எனவே ஒரு நல்ல ஃபில்டர் வடிவமைப்பைக் கொண்டு நீங்கள் ஒரு நல்ல செயல்திறனை அடைய முடியும் ஐசொலேசனின் முன்னால் பார்த்தால் LO மற்றும் IF க்கும் RF மற்றும் IF க்கும் இடையிலான ஐசொலேசன் இந்த வரைபடத்தில் மிக அதிகமாக உள்ளது இது சுமார் 100 டி நடைமுறையில் இந்த எண் சாத்தியம் இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் ஃபில்டர் உகந்ததாக இருப்பதால் இந்த எண்ணைப் பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஃபில்டர் வடிவமைப்பு செய்து ஐசொலேசனை அளவைக் கண்டால் நீங்கள் LO IF மற்றும் RF IF க்கு இடையில் இதனை அடையலாம் இப்போது LO மற்றும் RF க்கு இடையில் உள்ள ஐசொலேசன் இன்னும் மோசமாக உள்ளது ஏனென்றால் இப்போது வரை RF மற்றும் LO போர்ட்டில் ஐசொலேசன் எதுவும் நாம் செய்யவில்லை துறைமுகங்களை தனிமைப்படுத்தவும் மாற்று இழப்பு மற்றும் நாய்ஸ் ஃபிகர் ஐப் பார்ப்போம் LO சக்திகள் 6 dBm 9 dBm முதல் 12 dBm வரை 16 டி மாற்று இழப்பை நாம் பெறுகிறோம் அதன் பிறகு மாற்று இழப்பில் நீங்கள் குறைவு அல்லது அதிக மதிப்பைப் பெறுவீர்கள் இது நிச்சயமாக நாம் விரும்பாதது எனவே இந்த வரைபடம் LO சக்தியின் மிக்சர் மாற்று இழப்பு செயல்திறன் மீதான விளைவைக் குறிக்கிறது சக்தி நாம் உருவாக்கிய சர்க்யூட் 7 டி நாய்ஸ் ஃபிகர் மதிப்பை பெறுகிறது நீங்கள் 12dBm க்குப் பிறகு LO சக்தியை அதிகரிக்கும்போது நாய்ஸ் ஃபிகரும் அதிகரிக்கிறது அது நாம் விரும்பாதது எனவே LO சக்தி என்பது மீண்டும் ஒரு முக்கியமான கூறு இது உங்கள் மாற்று இழப்பு மற்றும் நாய்ஸ் ஃபிகர் செயல்திறனைப் பாதிக்கிறது இப்போது மிக்சர் வடிவமைப்பின் இரண்டாவது அணுகுமுறையான ஐசி அடிப்படையிலான வடிவமைப்பை பார்ப்போம் மிக்சர் சர்க்யூட்டை வடிவமைக்க வணிக ரீதியாக கிடைக்கக்கூடிய நிறைய மிக்சர் ஐ சி களைப் பயன்படுத்தப்படலாம் நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டியது உங்களுடைய தேவையான விவரக்குறிப்புகளை எடுத்துக் கொள்வது உங்களுடைய தேவையான விவரக்குறிப்புகளைப் பூர்த்தி செய்யும் ஒரு ஐ யைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே மாக்சிம் செமிகண்டக்டரிலிருந்து ஒரு ஐ ஐ எடுத்துக் கொள்வோம் அது MAX 2680 அதன் விவரக்குறிப்புகள் 2 7 முதல் 5 5 வோல்ட் மின்னழுத்த சப்ளை தேவைப்படுகிறது RF உள்ளீடு மற்றும் LO உள்ளீடு 400 மெகா ஹெர்ட்ஸ் முதல் 2 5 ஜிகாஹெர்ட்ஸ் வரை உள்ள வரம்பில் இருக்கலாம் அல்லது பிராட்பேண்ட் ஆக இருக்கலாம் IF வெளியீடு 10 முதல் 500 மெகா ஹெர்ட்ஸ் வரை நாய்ஸ் ஃபிகர் 1 95 ஜிகாஹெர்ட்ஸில் 8 3 டி ஐபி 3 அவ்வளவாக நல்லாயில்லை ஆனாலும் இது இன்னும் 1 95 ஜிகாஹெர்ட்ஸில் 8 2 டி உள்ளது ஆதாயம் சுமார் 7 6 டி எனவே இவை அனைத்தையும் குறிக்கும் இந்த ஐ க்கள் கிடைக்கின்றன அவை ஆதாயத்தை அளிக்கின்றன என்றால் டிரான்சிஸ்டர்களைப் பயன்படுத்தி நிச்சயமாக கட்டப்பட்டது என்று நீங்கள் யூகிக்க வேண்டும் அதிகபட்ச LO மற்றும் RF சக்தி 10 dBm ஆக இருக்கலாம் ஐசொலேசனில் LO IF மற்றும் LO RF க்குமுறையே உங்களுக்கு 22 dB மற்றும் 26 dB இருக்கும் இது ஒரு பொதுவான பயன்பாட்டு சர்க்யூட் இணைப்பு கேப்பாசிடர் மூலம் LO உள்ளீட்டைக் கொண்டுள்ளன பொருந்தும் சர்க்யூட்டின் மூலம் உங்களிடம் RF உள்ளீடு உள்ளது RF க்கு பொருந்தும் சர்க்யூட் மிகவும் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்க எனவே நம்மிடம் ஒரு ஆர் எஃப் உள்ளீடு IF வெளியீடு உள்ளது இது இங்கே எடுத்துக் கொள்ளப்படுகிறது இவை சார்பு கூறுகள் ஆகும் செயல்திறனைப் பார்ப்போம் எனவே இந்த ஐ யைப் பயன்படுத்தி பி இட்டுக்கட்டப்பட்டுள்ளது நீங்கள் பிசிபி படத்தைப் பார்க்கலாம் சி உள்ளது பின்னர் உங்களிடம் பவர் சர்க்யூட்ரி உள்ளது உங்களிடம் ஆர் எஃப் உள்ளீடு உள்ளது இதுதான் நாம் இப்போது படித்த பொருந்தக்கூடிய பிணையம் உங்களிடம் LO சமிக்ஞை உள்ளது ஒரு இணைப்பு கேப்பாசிட்டரைப் பயன்படுத்தி இணைக்கப்படுகிறது மற்றும் IF வெளியீடு இங்கே எடுத்துக் கொள்ளப்படுகிறது இந்த புகைப்படத்தில் உங்களிடம் IF வெளியீடு RF உள்ளீடு மற்றும் LO உள்ளீடு உள்ளது இது மின்சார உள்ளீடு செயல்திறன் இது போன்றது இங்கே ஒரு குறிப்பிட்ட நிலை மற்றும் சமிக்ஞைகளுக்கான அதிர்வெண் படம் உள்ளது உங்களிடம் 1708 மெகா ஹெர்ட்ஸில் உள்ளீட்டு சமிக்ஞை LO உள்ளது உங்களிடம் 900 9 மெகா ஹெர்ட்ஸில் ஆர் மற்றும் 808 7 மெகா ஹெர்ட்ஸில் ஒரு IF வெளியீட்டைப் பெறுவீர்கள் இது இந்த இரண்டு சமிக்ஞைகளுக்கும் இடையிலான வித்தியாசம் இப்போது IF இன் நிலை RF இன் நிலைக்கு மிக நெருக்கமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் அதிர்வெண்களும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக உள்ளன சிக்கலான IF ஃபில்டர் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உங்களிடம் ஒரு நல்ல IF ஃபில்டர் இல்லை என்றால் கூர்மையான ரோல் ஆஃப் இருக்காது RF சமிக்ஞை IF போர்ட்டில் கசியக்கூடும் போதுமான RF டு IF ஐசொலேசன் இருக்காது IF உடன் சில ஸ்பூரியஸ் சமிக்ஞைகளையும் IF வெளியீட்டில் LO சமிக்ஞையையும் நீங்கள் காணலாம் சரியான IF ஃபில்டர் வடிவமைப்பைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த விஷயங்கள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் இவை நாம் இதுவரை படித்த மிக்சர் வடிவமைப்பின் பல்வேறு அம்சங்கள் ஆகும் நினைவுகூர இரண்டு வடிவமைப்பு அணுகுமுறைகள் உள்ளன ஒன்று கூறு அல்லது சர்க்யூட் அடிப்படையிலான வடிவமைப்பைப் பயன்படுத்துவதன் மூலம் அதில் எல்லாவற்றையும் ஆரம்பத்தில் இருந்து செய்கிறோம் நாம் சாதனத்தைத் தேர்ந்தெடுக்கிறோம் சர்க்யூட் வகையைத் தேர்ந்தெடுக்கிறோம் பின்னர் நாம் விரும்பிய செயல்திறனை அடைய தனிப்பட்ட சர்க்யூட் கூறுகளை வடிவமைக்கிறோம் இரண்டாவது வடிவமைப்பு அணுகுமுறையில் நாம் விரும்பிய தேவைக்கு அல்லது விவரக்குறிப்புகள் பொருந்தும் வகையில் வணிக ரீதியாக கிடைக்கக்கூடிய மிக்சர் ஐ ஐத் தேர்வு செய்கிறோம் யைச் சுற்றி ஒரு சர்க்யூட் அல்லது பி பியை உருவாக்குகிறோம் தேவையான செயல்திறனைப் பெற அதை சோதிக்கிறோம் எனவே இந்த இரண்டு வடிவமைப்பு அணுகுமுறைகள் மிக்சர் வடிவமைப்பிற்கு இருக்கின்றன நாம் மிக்சர் வடிவமைப்பைத் தொடங்குவதற்கு முன் சரியான சாதனங்களை அல்லது சரியான ஐ ஐத் தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் இதோடு நான் இங்கே நிறுத்துகிறேன் எனவே இது மைக்ரோவேவ் மிக்சர்கள் குறித்த விவாதத்தை முடிக்கிறது மூன்று விரிவுரைகளையும் மீண்டும் நினைவு கூறுங்கள் முதல் சொற்பொழிவில் மிக்சரின் அடிப்படைகளைப் பற்றி விவாதித்தோம் இரண்டாவது விரிவுரையில் மிக்சர் வடிவமைக்க மற்றும் மிக்சர் செயல்பாட்டிற்குப் பயன்படுத்தப்படும் சாதனங்கள் மற்றும் பல்வேறு சர்க்யூட்கள் பற்றி விவாதித்தோம் இந்த சொற்பொழிவில் அதாவது மூன்றாவது சொற்பொழிவில் பல்வேறு வகையான மிக்சர்களின் செயல்திறன் ஒப்பீடு மிக்சர்களை வடிவமைக்க பின்பற்றப்பட வேண்டிய பல்வேறு வடிவமைப்பு முறைகள் பற்றிப் பார்த்தோம் உருவகப்படுத்துதல் எடுத்துக்காட்டுகளைப் பயன்படுத்தி இந்த விஷயங்களையும் நாம் பார்த்தோம் இத்தோடு நான் முடிக்கிறேன்